நாம் இன்னும் சில பராமீட்டர் பற்றி பார்க்கலாம் நெகிழ்வு அளவுகளில் பி காரணி உண்டு பி காரணி என்றால் என்ன மாணவர் வெப்ப குறியீடூ ஆம் வெப்ப ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சரியாகக் காணலாம் எனவே இந்த எலக்ட்ரான் அடர்த்தி வரைபடத்திற்குள் நாம் வைக்க முடியும் எனவே இவையே மதிப்புகள் இது ஒரு xyz ஆயத்தொகுப்புகள் அக்குபன்ஸி மற்றும் இது B காரணி என்பதை நாம் காணலாம் எனவே ஒரு புரதத்தில் நமக்கு வெவ்வேறு எண்கள் உள்ளன மேலும் இந்த B காரணியை வெவ்வேறு புரதங்களுடன் ஒப்பிட விரும்பினால் அது புரதத்திலிருந்து புரதத்திற்கு மாறுகிறது எனவே இயல்பாக்கப்பட்ட B காரணி சூத்திரத்தைப் பயன்படுத்தி Bnorm Bα இதை கண்டு பிடிக்கலாம் இதில் பி மீன் என்றால் என்ன மாணவர் சராசரி இவை அனைத்தின் சராசரி இது எனவே சராசரி அளவை பெறலாம் எனவே இது பி மீன் க்கு சமம் பின்னர் நாம் பி சிக்மாவைப் பெறுகிறோம் மாணவர் திட்ட விலக்கம் திட்ட விலக்கம் இந்த எண்களிலிருந்து விலகலை நீங்கள் காணலாம் நீங்கள் பி சிக்மாவைப் பெறுவீர்கள் எனவே Bαஎன்ற சூத்திரத்தைப் பெறுகிறோம் நாம் இயல்பாக்கப்பட்ட மதிப்புகளைப் பெறுகிறோம் இது 1 ஐ விட அதிகமாக இருந்தால் இது ஒரு நெகிழ்வானதாக கருதுகிறது மேலும் இது 1 க்கும் குறைவாக இருந்தால் இதை கடினமாக எடுத்துக்கொள்கிறோம் ஏனெனில் இந்த B இன் இந்த மதிப்பைப் பொறுத்து இது சராசரி விட அதிகமாகவோ அல்லது சராசரியை விட குறைவாகவோ இருந்தால் இது நெகிழ்வான அல்லது கடினமானதாக இருப்பதை நீங்கள் காணலாம் இது சராசரியை விடக் குறைவாக இருந்தால் அது மிகவும் நெகிழ்வானது எனவே இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி எந்த ரெஸிட்யுகள் நெகிழ்வானவை எந்த ரெஸிட்யுகள் கடினமானவை என்பதைக் காணலாம் இது ஒரு இயல் அளவு பின்னர் பல இயல் அளவுகள் ரேசியோ ஆப் கைரேஷன் சென்டர் ஆப் மாஸ் மொமெண்ட் ஆப் இனர்சியா ஆகிய அனைத்து தகவல்களும் புரத 3 டி கட்டமைப்புகளிலிருந்தும் நீங்கள் கணக்கிடக்கூடியவை சென்டர் ஆப் மாஸ் என்றால் என்ன இவை சென்டர் ஆப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் த மாஸ் புள்ளித் தொகையுடன் தொடர்புடைய எடையுள்ள நிலை திசையன்கள் 0 க்கு சமம் உதாரணமாக 3 வெவ்வேறு பொருள்கள் இங்கே உள்ளன சென்டர் ஆப் மாஸ் நிலை எண் C இல் அமைந்திருப்பதைக் காணலாம் சென்டர் ஆப் மாஸ் எவ்வாறு கணக்கிடுவது எனவே இங்கே Cm பயன்படுத்தலாம் இது நீங்கள் கணக்கிடக்கூடிய எந்த ஆயத்தொலைவுகள் x ஒருங்கிணைப்பு அல்லது y ஒருங்கிணைப்பு z ஆயத்தொகுதிகளுக்கானது Cm ∑∑mi என்ற இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தினால் நீங்கள் வேறுபட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பிற்கான சென்டர் ஆப் மாஸ் கணக்கிடலாம் அல்லது முழு புரதத்திற்கும் காணலாம் இது எவ்வளவு தூரம் உதவியாக இருக்கும் மாணவர் ஏனென்றால் நாம் வெவ்வேறு புரத ஸ்ட்ரக்சர்களை பல்வேறு சிறிய மற்றும் பெரிய புரதங்களோடு மற்றும் அதில் உள்ள மூலக்கூறுகளின் பரவல்களை வேறுபட்ட ஷெல்லிலும் சரி பார்க்கலாம் எனவே இந்த விஷயத்தில் சென்டர் ஆப் மாஸ் அமைந்துள்ள இடத்தைக் கண்டுபிடிப்பது நல்லது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மூலக்கூறும் சென்டர் ஆப் மாஸ் பொறுத்து எவ்வளவு தூரம் அமைந்துள்ளது என்பதைக் காணலாம் பின்னர் நாம் ரேசியோ ஆப் கைரேஷன் பெறலாம் ரேசியோ ஆப் கைரேஷன் என்றால் என்ன இது எந்த அச்சையும் சுற்றி பரவியுள்ள ஒரு பொருளின் மூலக்கூறுகள உதாரணமாக நாம் மொமெண்ட் ஆப் இனர்சியா சுழற்சியின் அச்சிலிருந்து எந்த புள்ளி எடைக்கும் செங்குத்தாக இருக்கும் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி நீங்கள் கைரேஷனின் ஆரம் கணக்கிடலாம் இது மொமெண்ட் ஆப் இனர்சியா m எடை மொமெண்ட் ஆப் இனர்சியா சமன்பாடு என்ன மாணவர் சதுர மீட்டர் l சதுர மீட்டர் சமம் சரி எனவே m என்பது நிறை மற்றும் 2 சென்டர் ஆப் மாஸ் மையத்திலிருந்து நீங்கள் கணக்கிட முடியும் x என்பது சென்டர் ஆப் மாஸ் ஒருங்கிணைப்பும் ஆகும் எனவே 2 இப்போது இந்த மதிப்புகளை இந்த சமன்பாட்டில் மாற்றவும் இங்கே Rg கிடைக்கும் Rg ∑miXiCm2∑mi12 நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புரதத்தில் உள்ள அணுக்களுக்கு சரியான நிலைகள் குறித்த தகவல்களைச் சொல்லலாம் மூலக்கூறு டைனமிக் உருவகப்படுத்துதல்களைப் பற்றி நீங்கள் விவாதிக்கும்போது அணு நிலைகள் எவ்வாறு சரியாக மாறுபடுகின்றன என்பதை நீங்கள் இந்த வார்த்தையைப் பயன்படுத்தி தீர்மானிக்க முடியும் இப்போது நாம் பல்வேறு அம்சங்களைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் வெவ்வேறு ரெஸிட்யுகள் அல்லது அணுக்களுக்கு இடையிலான தூரத்தைப் பயன்படுத்தி இன்டெராக்ஷன்களின் வகையாக மாற்றலாம் புரத கட்டமைப்புகளில் பல்வேறு தொடர்புகள் உள்ளன புரத கட்டமைப்புகளில் உள்ள பல்வேறு தொடர்புகள் என்ன மாணவர் ஹைட்ரஜன் பிணைப்புகள் ஹைட்ரஜன் பிணைப்புகள் மின்னியல் இன்டெராக்ஷன் மாணவர் ஹைட்ரோபோபிக் இன்டெராக்ஷன் ஹைட்ரோபோபிக் இன்டெராக்ஷன் வான் டெர் வால்ஸ் இன்டெராக்ஷன் எனவே உண்மையில் நீங்கள் 3 d கட்டமைப்புகளிலிருந்து மதிப்புகளைக் கணக்கிடலாம் மேலும் இந்த வகை தொடர்புகளை உருவாக்கக்கூடிய சாத்தியமான ரெஸிட்யுகள் என்ன என்பதை அடையாளம் காண முடியும் ஒரு புரதத்தில் எத்தனை ரெஸிட்யுகள் எந்தவொரு குறிப்பிட்ட வகை இன்டெராக்ஷன்களையும் உருவாக்கும் ஆற்றலைக் கொண்டுள்ளன முழுமையான கணக்கீடுகளைச் செய்வதற்குப் பதிலாக எந்தவொரு குறிப்பிட்ட வகை தொடர்புகளிலும் ஈடுபட்டுள்ள ரெஸிட்யுகள் அல்லது ரெஸிட்யு ஜோடிகளை நீங்கள் அடையாளம் காணலாம் உதாரணமாக டைஸல்பைடு விஷயத்தில் இங்கே தூரத்தை எவ்வாறு கணக்கிடுவது மாணவர் சதுர மூலம் தூரம் √ 2 2 2 எனவே நீங்கள் தூரத்தை கணக்கிடலாம் இப்போது டைஸல்பைடு பிணைப்பு இன்டெராக்ஷன்களுக்கு நீங்கள் சிஸ்டைன்களின் ஜோடியைக் காணலாம் 2 ஆங்ஸ்ட்ரோம் வரம்பிற்குள் இருக்கும் எந்த சல்பர்களும் டைஸல்பைடு பாலங்களாகக் கருதப்படுகின்றனவா என்பதை நாம் காணலாம் இது டைஸல்பைடு பிணைப்புகளை உருவாக்கும் அதிக போக்கைக் கொண்டுள்ளது உதாரணமாக இந்த விஷயத்தில் உங்களிடம் புரத அமைப்பு இருந்தால் குறிப்பிட்ட புரதத்தில் ஏதேனும் ஒரு டைஸல்பைடு பாலங்களை எவ்வாறு கண்டறிவது உங்களிடம் கட்டமைப்புகள் உள்ளன எனவே நீங்கள் சிஸ்டைனைத் தேடுகிறீர்கள் சிஸ்டைனில் சல்பர் அணுக்களின் அணு நிலையை நாங்கள் அறிவோம் அதிலிருந்து நீங்கள் தூரத்தைப் பெறுவீர்கள் தூரம் 2 2 ஆங்ஸ்ட்ரோமுக்கு குறைவாக இருந்தால் இந்த 2 சிஸ்டைன்களும் டைஸல்பைடு பிணைப்புகளை உருவாக்குவதற்கான அதிக ஆற்றலைக் கொண்டுள்ளன என்பதைக் காண்கிறோம் இது டைஸல்பைடு இன்டெராக்ஷன் பின்னர் நீங்கள் அயனி இன்டெராக்ஷன் காணலாம் அயனி இன்டெராக்ஷன் என்ன மாணவர் கூலும்ப்ஸ் லா கூலும்ப்ஸ் லா இது 2 சார்ஜ் செய்யப்பட்ட ரெஸிட்யுகளுக்கு இடையிலான தொடர்பு மாணவர் 2 சார்ஜ் செய்யப்பட்ட ரெஸிட்யுகளுக்கு சார்ஜ் எச்சங்கள் 1 நேர்மறை சார்ஜ் 1 எதிர்மறை சார்ஜ் ஒரு புரதத்தில் உள்ள நேர்மறை சார்ஜ் ரெஸிட்யுகள் யாவை மாணவர் அர்ஜினைன் லைசின் மற்றும் ஹிஸ்டைடின் அர்ஜினைன் லைசின் மற்றும் ஹிஸ்டைடின் இவை நேர்மறை சார்ஜ் ரெஸிட்யுகள் எதிர்மறை சார்ஜ் ரெஸிட்யுகள் என்ன மாணவர் அஸ்பார்டேட் மற்றும் குளுட்டமேட் இது எதிர்மறை ரெஸிட்யுகள் பின்னர் 6 ஆங்ஸ்ட்ரோமின் வரம்பிற்குள் இருக்கும் எந்த ஜோடிகளையும் நீங்கள் காணலாம் எனவே ஆராய்ச்சி குறிப்புகளில் வெவ்வேறு தூரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது சில நேரங்களில் அவை 4 ஆங்ஸ்ட்ரோமைப் பயன்படுத்துகின்றன ஆனால் இந்த ஆராய்ச்சி குறிப்புகளில் அவர்கள் 6 ஆங்ஸ்ட்ரோமைப் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஏனெனில் இந்த அயனி ஜோடிகளில் எதையும் இழக்க அவர்கள் விரும்பவில்லை எனவே அர்ஜினைன் மற்றும் அஸ்பார்டிக் அமிலம் அல்லது குளுட்டமிக் அமிலத்தில் 6 ஆங்ஸ்ட்ரோம் வரம்பிற்குள் உள்ள அனைத்து அணுக்களையும் நாம் கருத்தில் கொள்ளலாமா மாணவர் சார்ஜ் ரெஸிட்யுகள் மட்டுமே பார்க்க நேரம் 0718 ஆகவே நாம் அர்ஜினைனை பல அணுக்களை அஸ்பார்டிக் அமிலம் அல்லது குளுட்டமிக் அமிலத்தையும் எடுத்துக் கொண்டால் ஒரு முக்கிய சங்கிலி அணுக்கள் N சி ஆல்பா CO மற்றும் பல பக்க சங்கிலி அணுக்களைப் பெறுகிறோம் அர்ஜினைன் அல்லது லைசின் எடுத்துக் கொண்டால் நீங்கள் NH 2 குழுவைக் காணலாம் அவை நேர்மறையான சார்ஜ் கொண்டுள்ளன ஆகவே அஸ்பார்டிக் அமிலம் அல்லது குளுட்டமிக் அமிலத்திலும் அவை OE1 அல்லது OE2 ஐக் காணலாம் அவை எதிர்மறை சார்ஜ் கொண்டவை இந்த அணுக்களுக்கு இடையிலான தூரத்தை நீங்கள் பெற்று தூரம் 6 ஆங்ஸ்ட்ரோமுக்கு குறைவாக உள்ளதா என சரிபார்க்கவும் குறிப்பாக லைசின் மற்றும் அர்ஜினைன் விஷயத்தில் நீண்ட பக்க சங்கிலியைக் கொண்டுள்ளது சி ஆல்பா எங்காவது இருக்கும் இந்த NH2 குழுவை நீங்கள் பார்த்தால் இது மிகவும் தூரத்தில இருக்கும் ஏனெனில் பல CH 2 குழுக்கள் இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் நேர்மறை அணுக்கும் எதிர்மறை சார்ஜ் அணுக்கும் இடையிலான தூரம் மற்றும் தூரம் 6 ஆங்ஸ்ட்ராமுக்குக் குறைவாக இருப்பதைக் காண்கிறீர்கள் இது அயன் ஜோடிகளை உருவாக்குவதற்கான சரியான உயர் ஆற்றலாகக் கருதலாம் அதேபோல் நீங்கள் அரோமாட்டிக் அரோமாட்டிக் இன்டெராக்ஷன் காணலாம் புரத கட்டமைப்புகளில் அரோமாட்டிக் ரிங்ஸ் யாவை டைரோசின் மாணவர் டிரிப்டோபன் |Tryptophan டிரிப்டோபன் மாணவர் ஃ பினைல் அலனின் மற்றும் ஃ பினைல் அலனின் எனவே ஃ பினைல் வளையத்தின் சென்ட்ராய்டைக் காணலாம் சென்ட்ராய்டு ஃபினைல் வளையத்தை எவ்வாறு பெறுவது மாணவர் சென்டர் ஆப் மாஸ் வலதுபுறத்தில் வளையத்தில் உள்ள அனைத்து கார்பன் அணுக்களுக்கான ஆயங்களை நீங்கள் காணலாம் பின்னர் சென்ட்ராய்டைக் காணலாம் அதாவது வெவ்வேறு வளையங்களுக்கான இந்த மையங்களை அதாவது சென்டர் ஆப் மாஸ் போன்ற சராசரி மதிப்புகளை நீங்கள் பெறலாம் பின்னர் வெவ்வேறு வளையங்களிலிருந்து தூரத்தை சரிபார்க்கவும் தூரம் 4 5 முதல் 7 ஆங்ஸ்ட்ரோம் என்றால் அரோமாட்டிக் அரோமாட்டிக் இன்டெராக்ஷன் இந்த 2 ரெஸிட்யுகளும் ஈடுபட்டு இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த விஷயத்தில் நாம் இந்த புரதத்தில் இந்த வளையங்களை பற்றி பார்க்கிறோம் அவை சென்ட்ராய்டைப் பெறுகின்றன மேலும் அதன் மூலம் தூரத்தைக் கணக்கிடுகின்றன தூரம் 4 5 முதல் 7 ஆங்ஸ்ட்ரோம் ஆக இருந்தால் இந்த ரெஸிட்யுகள் அரோமாட்டிக் அரோமாட்டிக் இன்டெராக்ஷனில் ஈடுபட்டுள்ளன என்று நீங்கள் கூறலாம் அதேபோல் இங்கே அரோமாட்டிக் சல்பர் இன்டெராக்ஷனில் சிஸ்டைன் மற்றும் மெத்தியோனைனின் சல்பர் அணுக்களைப் பெற்றன ஆனால் நீங்கள் டிஸல்பைட் பிணைப்புகளைக் கருத்தில் கொண்டால் சிஸ்டைனை மட்டுமே கருதுகிறோம் அரோமாட்டிக் சல்பர் இன்டெராக்ஷனில் சிஸ்டைன் மற்றும் மெத்தியோனைனின் சல்பர் அணுக்கள் இரண்டையும் எடுத்துக்கொள்கிறோம் எனவே அவை 5 3 ஆங்ஸ்ட்ரோமின் தூரத்தை கேட்டையோன் பை இன்டெராக்ஷன் போல் எடுத்துக்கொள்கின்றன கேட்டையோன் பை இன்டெராக்ஷன் என்றால் என்ன மாணவர் அரோமாட்டிக் மற்றும் கேட்டையோன் என்றால் என்ன மாணவர் நேர்மறை சார்ஜ் நேர்மறை சார்ஜ் நேர்மறை சார்ஜ் முக்கியமாக லைசின் மற்றும் அர்ஜினைன் நேர்மறை சார்ஜ் உடையது பை அமைப்பு என்ன மாணவர் டைரோசின் ஃ பினைல் அலனின் டைரோசின் அல்லது டிரிப்டோபான் எனவே சார்ஜ் ரெஸிட்யுகள் நேர்மறை சார்ஜ் ரெஸிட்யுகள் இடையிலான தொடர்புகளை நீங்கள் காணலாம் மற்றும் இது ஒரு ரிங் அமைப்பு 10 ஆங்ஸ்ட்ரோமின் தூரம் உள்ளது எனவே இதை நாம் கேட்டையோன் பை இன்டெராக்ஷன்களாகக் கருதலாம் உண்மையில் கேலிவண்ட் டகெர்டி கேட்டையோன் பை இன்டெராக்ஷன் என்ற கருத்தை உருவாக்கியபோது இந்த 10 ஆங்ஸ்ட்ரோம் தூரம் மிக நீளமானது எனவே அவர்கள் இன்டெராக்ஷன் ஆற்றலுடன் கட்டுப்பாடுகளை விதித்தனர் அவர்கள் மின்னியல் ஆற்றல் மற்றும் வான் டெர் வால்ஸ் ஆற்றலைக் கணக்கிட்டனர் இந்த மின்னியல் ஆற்றலை எவ்வாறு பெறுவது எனவே எலக்ட்ரோஸ்டேடிக் எரிசக்தியை நாம் சரியாகக் காணலாம் இதன் விவரங்களைப் பற்றி பிற்கால வகுப்புகளில் விவாதிப்போம் லியோனார்ட் ஜோன்ஸ் நிலை ஆற்றல் வான் டெர் வால்ஸ் ஆற்றல் மற்றும் சில ஆற்றல் பற்றி காண்போம் சில கட் ஆப் உள்ளன இது 2 kilocalmol விட குறைவாக உள்ளது இந்த 2 ரெஸிட்யுகள் கேட்டையோன் பை இன்டெராக்ஷன்களை உருவாக்குகின்றனவா நீங்கள் ஒரே தூரத்தை சரியாக எடுத்துக் கொண்டால் அவை வெகு தொலைவில் இருக்கலாம் எனவே ஆற்றலுடன் சாதகமாக இருக்காது ஆனால் அவை கேட்டையோன் பை இன்டெராக்ஷன்களை உருவாக்குவதற்கான அதிக போக்கைக் கொண்டுள்ளன கேட்டையோன் பை இன்டெராக்ஷன்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த தூர அளவுகோல்களுடன் ஆற்றலையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நாம் ஹைட்ரோபோபிக் இன்டெராக்ஷன்களை பெறலாம் இங்கே சி பீட்டா எச்சங்களை நீங்கள் சரியாகக் காணலாம் ஏனெனில் சி ஆல்பா முக்கிய சங்கிலி எனவே நாங்கள் பக்க சங்கிலிகளுக்குச் செல்கிறோம் அதில் சி பீட்டா தேவை எனவே இந்த குறிப்பிட்ட ஹைட்ரோபோபிக் ரெஸிட்யுகளின் சி பீட்டா ரெஸிட்யுகளை அவர்கள் கருத்தில் கொண்டனர் மேலும் 5 ஆங்ஸ்ட்ரோமின் கட் ஆப்களைக் கருதுகின்றன இதிலிருந்து 5 ஆங்ஸ்ட்ரோமின் வரம்பில் சி ஆல்பா சி பீட்டா ரெஸிட்யுகள் இருந்தால் இந்த ரெஸிட்யுகள் ஹைட்ரோபோபிக் இன்டெராக்ஷன்களில் ஈடுபட்டுள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஹைட்ரஜன் பிணைப்பு இன்டெராக்ஷன்களுக்குச் செல்லுங்கள் ஹைட்ரஜன் பிணைப்பின் தேவை என்ன மாணவர் 2 எலக்ட்ரோநெக்டிவ் அணு 2 எலக்ட்ரோநெக்டிவ் அணுக்கள் மாணவர் 1 ஹைட்ரஜனுடன் 1 ஹைட்ரஜனுடன் ஹைட்ரஜனுடன் இணைக்கப்படுவதோடு 2 5 முதல் 3 2 ஆங்ஸ்ட்ரோம் தூரமும் உள்ளது எனவே ஹைட்ரஜன் பிரதான சங்கிலி பிரதான சங்கிலி இடைவினைகள் பிரதான சங்கிலி பக்க சங்கிலி தொடர்பு பக்க சங்கிலி பக்க சங்கிலி இன்டெராக்ஷன்கள் ஆகியவற்றை நீங்கள் பெறலாம் இந்த கனமான அணுக்களுக்கு இடையேயான தூரத்தை நீங்கள் கணக்கிட்டால் அனைத்து ஹைட்ரஜன் பிணைப்பு தூரத்தையும் நீங்கள் காணலாம் எனவே புரத 3 டி கட்டமைப்புகளிலிருந்து நாம் பெறக்கூடிய பல்வேறு வகையான இன்டெராக்ஷன் மற்றும் பல்வேறு அளவுருக்கள் பண்புகள் பற்றி விவாதித்தோம் அனைத்து அளவுருக்களையும் கணக்கீடு செய்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது அத்துடன் பி பி பரம் என்று ஒரு நிரல் உள்ளது இது புரதங்களின் கட்டமைப்பு அளவுருக்களுக்கான ஆன்லைன் ஆதாரமாகும் இது அவர்கள் பி பி கட்டமைப்பை அவர்கள் பி பியை பல வழியில் பயன்படுத்துவதால் அவை பல்வேறு அளவுருக்களைப் பெறுகின்றன அதனால்தான் அவர்கள் பரம் என்ற சொல்லைப் பயன்படுத்துகிறார்கள் பி பரம் பல அளவுருக்களுக்கான எண் மதிப்புகளை உங்களுக்கு வழங்குகிறது அவை 3 டி புரத கட்டமைப்புகளிலிருந்து பெறப்படலாம் நீங்கள் பி பி பரமுக்குச் சென்றால் 4 வெவ்வேறு வகையான மதிப்புகள் உள்ளன மேலும் 4 வெவ்வேறு அம்சங்களுக்காக பிணைப்பு தளங்களைப் பெறலாம் பிணைப்பு தளங்களைப் பற்றி பின்னர் நாங்கள் விவாதிப்போம் பின்னர் எஞ்சியிருக்கும் இடைவினைகள் விவாதிக்கப்பட்டது மாணவர் அரோமாட்டிக் இன்டெராக்ஷன் லாங் ரேங்ச் இன்டெராக்ஷன் ஷார்ட்ரேங்ச் இன்டெராக்ஷன் மீடியம் ரேங்ச் இன்டெராக்ஷன் ஆகியவற்றை நீங்கள் காணலாம் மற்றும் இந்த காண்டாக்ட் ஆர்டர் லாங் ரேங்ச் ஆர்டர் இவை அனைத்தையும் நீங்கள் பெறலாம் இரண்டாம் நிலை கட்டமைப்பு பண்புகள் நீங்கள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்ட் மற்றும் பலவற்றை உருவாக்கும் போக்கையும் இயற்பியல் வேதியியல் பண்புகளையும் காணலாம் பல்வேறு வகையான இன்டெராக்ஷன் ரேடியஸ் ஆப் கைரேஷன் சென்டர் ஆப் மாஸ் மற்றும் பல்வேறு வகையான இன்டெராக்ஷன்களையும் காணலாம் மின்னியல் கேட்டையோன் பை இன்டெராக்ஷன் மற்றும் ஹைட்ரோபோபிக் இன்டெராக்ஷன்களையும் மற்றும் அனைத்தையும் நீங்கள் பெறலாம் நீங்கள் உதாரணமாக காண்டாக்ட் ஆர்டர் லாங் ரேங்ச் ஆர்டர் ஷார்ட்ரேங்ச் ஆர்டர் ஷார்ட்ரேங்ச் காண்டாக்ட் லாங் ரேங்ச் காண்டாக்ட் ஆகியவற்றில் ஆர்வமாக இருந்தால் இன்டெர் ரெஸிட்யு இன்டெராக்ஷன்ஐப் பார்க்கவும் நீங்கள் இன்டெர் ரெஸிட்யு இன்டெராக்ஷன்ஐப் கிளிக் செய்தால் நீங்கள் விரும்பும் அளவுருவுக்கு பல விருப்பங்கள் கிடைக்கும் எனவே இந்த அளவுருக்களை சரியாக தீர்மானிக்க எங்களுக்கு PDB கோப்பும் தேவை முந்தைய ஸ்லைடில் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு விருப்பத்தை தேர்வு செய்ய முடியும் PDB ஐடியை உள்ளிடவும் இங்கே நான் 2LZM ஐ சரியாக கொடுத்தேன் நீங்கள் சங்கிலி பெயரை கொடுக்கலாம் அல்லது சங்கிலி பெயர் இல்லாமல் நீங்கள் PDB ஐடி யையும் கொடுக்கலாம் சங்கிலி ஐடியை நாங்கள் கொடுக்கிறோம் அது குறிப்பிட்ட சங்கிலிக்கு மட்டுமே கணக்கிடப்படும் சங்கிலி ஐடி குறிப்பிடப்படவில்லை எனில் அனைத்து சங்கிலிகளுக்கும் கணக்கிடப்படும் பி ஐடி பயன்படுத்தலாம் அல்லது பி பி ஏற்ற வடிவத்தில் கோப்பை பதிவேற்றலாம் எனவே உங்களிடம் உங்கள் சொந்த கோப்பு இருந்தால் உதாரணமாக ஏதேனும் கட்டமைப்பைப் எம் டி சிமுலேஷன்களிலிருந்து பெற்றால் புரத வங்கியில் கட்டமைப்புகள் கிடைக்காது நாங்கள் அளவுருக்களைக் கணக்கிட விரும்புகிறோம் எனவே கோப்பை பதிவேற்றலாம் அளவுருக்களைப் பெறலாம் இந்த இரண்டு விருப்பங்களும் பி பி பராமில் கிடைக்கின்றன எனவே இப்போது நாங்கள் PDB ஐடியைக் கொடுக்கிறோம் நீங்கள் சில அளவுருக்களை சரியாகப் பெற விரும்புகிறீர்கள் எடுத்துக்காட்டாக இன்டெர் ரெஸிட்யு இன்டெராக்ஷன் இது நீங்கள் சரிபார்க்கக்கூடிய பிடிபி ஐடி என்று உங்களுக்குச் சொல்கிறது மேலும் பல்வேறு விருப்பங்கள் உள்ளன பல்வேறு பண்புகள் உள்ளன ஷார்ட்ரேங்ச் இன்டெராக்ஷன் என்ன 2 அல்லது 3 எச்சங்கள் 1 மற்றும் 2 எச்சங்கள் மற்றும் மீடியம் ரேங்ச் இன்டெராக்ஷன் 3 அல்லது 4 எச்சங்கள் சரியான மற்றும் லாங் ரேங்ச் இன்டெராக்ஷன் 4 க்கும் மேற்பட்ட எச்சங்களை உடையது எனவே இந்த ஸ்லைடுகளில் நான் காண்பிக்கும் வரம்பில் கொஞ்சம் வித்தியாசம் உள்ளது நீங்கள் ஒரு காண்டாக்ட் ஆர்டரை கணக்கிடலாம் காண்டாக்ட் ஆர்டரை எவ்வாறு பெறுவது சரியான எண்ணிக்கையிலான டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் நெறிப்படுத்தப்பட்டது மாணவர் ரெஸிட்யுகளின் எண்ணிக்கை எச்சங்களின் எண்ணிக்கை மற்றும் தொடர்புகளின் எண்ணிக்கை லாங் ரேங்ச் ஆர்டர் மாணவர் லாங் ரேங்ச் காண்டாக்ட் long range contact எண்ணிக்கை 2 ரெஸிட்யுகள் 12 ரெஸிட்யுகளில் பிரிக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் மொத்த காண்டாக்ட் டிஸ்டன்ஸ் மற்றொரு அளவுருவாகும் இது காண்டாக்ட் ஆர்டர் மற்றும் லாங் ரேங்ச் ஆர்டர் கலவையாகும் அவை இந்த 2 ஐ இணைத்து மொத்த காண்டாக்ட் டிஸ்டன்ஸ் உருவாக்குகின்றன மேலும் சி ஆல்பா அணுக்கள் அல்லது சி பீட்டாவிலிருந்து 8 ஆங்ஸ்ட்ரோமுக்குள் உள்ள தொடர்புகளின் எண்ணிக்கையையும் நீங்கள் காணலாம் அது போன்று 14 ஆங்ஸ்ட்ரோம் சி ஆல்பா மற்றும் சி பீட்டா தொடர்புகளின் எண்ணிக்கையையும் நீங்கள் காணலாம் ஏன் 8 ஆங்ஸ்ட்ரோம் மற்றும் 14 ஆங்ஸ்ட்ரோம் கொடுக்கின்றன ஏனெனில் இந்த தூரம் ஆராய்ச்சிக்குறிப்பில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது 14 ஆங்ஸ்ட்ரோம் ஒரு புரதத்தில் கிட்டத்தட்ட பல பகுதிகளை உள்ளடக்கியது மற்றும் 8 ஆங்ஸ்ட்ரோம் பல அம்சங்களில் நன்கு பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் பல்வேறு வகையான புரதங்களுக்கான மல்டிபிள் காண்டாக்ட் இண்டெக்ஸ் நாம் பெறலாம் நீங்கள் எல்லா தரவையும் பெற விரும்பினால் எல்லாவற்றிலும் கிளிக் செய்க நீங்கள் லாங் ரேங்ச் ஆர்டர் அல்லது காண்டாக்ட் ஆர்டர் ல் குறிப்பாக ஆர்வமாக இருந்தால் அந்த தரவைப் பெறலாம் இப்போது நீங்கள் சமர்ப்பித்தால் அவுட் புட் கிடைக்கும் இது ரெஸிட்யு எண் 2 மற்றும் 3 2 உடனான அதன் தொடர்பு 4 மற்றும் 5 உடன் தொடர்பு 3 மற்றும் 4 வலது 3 ஆகும் எனவே இங்கே இது சங்கிலி தகவலுடன் கூடிய ரெஸிட்யு எண்கள் இது உங்கள் மைய ரெஸிட்யு எனவே இவை ரெஸிட்யு உள்ள காண்டாக்ட் எனவே எடுத்துக்காட்டாக இந்த 2 ரெஸிட்யுகளுடன் இது தொடர்பு கொள்ளப்படுகிறது அவை 2 மற்றும் 3 நிலையில் அமைந்துள்ளன இது சரியான தூரம் எனவே நீங்கள் அனைத்தையும் பெறலாம் ஒரு ஷார்ட்ரேங்ச் காண்டாக்ட் அதேபோல் மீடியம் ரேங்ச் காண்டாக்ட்களுடன் செல்கின்றன 2 இன் விஷயத்தில் அவர்கள் 5 மற்றும் 6 தூரத்தை சரியாகப் பயன்படுத்துவதை இங்கே காணலாம் எனவே அவர்கள் 5 மற்றும் 6 ஐ சரியாகப் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் I பிளஸ் 3 மற்றும் நான் பிளஸ் 4 ஐப் பயன்படுத்துகிறார்கள் எனவே நாம் பெறுகிறோம் இவை மைய ரெஸிட்யு இது காண்டாக்ட் ரெஸிட்யு மற்றும் உங்களுக்கு தூரம் உள்ளது நாம் 8 ஆங்ஸ்ட்ரோம் கட் ஆப் தூரம் கொடுக்கலாம் எனவே 8 ஆங்ஸ்ட்ரோமின் தூரத்தைப் பெறுகிறோம் இது எண்களைப் பெறக்கூடியது அதேபோல் லாங் ரேங்ச் காண்டாக்ட்களை வரிசைப்படுத்துவதைக் காணலாம் இந்த ரெஸிட்யுகளை டைரோசின் 161 உடன் 6 மற்றும் 7 ஐப் பார்த்தால் ரெஸிட்யு 7 க்கு எத்தனை லாங் ரேங்ச் காண்டாக்ட் உள்ளன மாணவர் 3 3 எடுத்துக்காட்டாக நீங்கள் லாங் ரேங்ச் ஆர்டர் சரியாக பெற விரும்பினால் nij என்றால் என்ன மாணவர் இல்லை ஏனென்றால் 12 ரெஸிட்யு கட் ஆப் நமக்கு இருக்க வேண்டும் எனவே இது i தான் இங்கே இது j முற்றிலும் 3 காண்டாக்ட்கள் அவற்றில் எத்தனை 12 ரெஸிட்யு இடைவெளியில் உள்ளன 2 சரி இது 5 மற்றும் இதுவும் nij 2 க்கு சமம் நீங்கள் இந்த மதிப்புகளைப் பெறலாம் லாங் ரேங்ச் ஆர்டர் வேண்டுமெனில் அதற்குரிய எண்களைக் காணலாம் எனவே இப்போது நாங்கள் காண்டாக்ட் ஆர்டர்களைக் காணலாம் 102 எண் உள்ளது சில அனைத்து ஆல்ஃபா புரதங்கள் மற்றும் சில அனைத்து பீட்டா புரதங்களுக்கான கணக்கீடுகளை நாங்கள் செய்கிறோம் புரதங்களின் வெவ்வேறு கட்டமைப்பு வகுப்புகளின் அடிப்படையில் காண்டாக்ட் ஆர்டர்கள் எவ்வளவு தூரம் மாறுபடுகிறது என்பதை நீங்கள் காணலாம் அனைத்து ரெஸிட்யுகளுக்கும் நீண்ட தூர வரிசையை நாம் பெறலாம் எனவே இங்கே மொத்த மதிப்பு 0 744 மற்றும் ஒவ்வொரு ரெஸிட்யுக்கும் நீங்கள் கணக்கிட முடியும் எடுத்துக்காட்டாக ரெஸிட்யு எண் 1 லாங் ரேங்ச் ஆர்டர் 0 006 க்கு சமமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் காண்டாக்ட் 1 கிடைத்தது இந்த விஷயத்தில் 2 இது 7 என்பதை நாம் காணலாம் 012 ரெஸிட்யு எண் 164 இருக்கும் இது இந்த 2 164 ஆல் வகுக்கப்படும் இந்த எண்ணை நீங்கள் சரியாகப் பெறுவீர்கள் மல்டிபிள் காண்டாக்ட் இண்டெக்ஸ் நீங்கள் இங்கே கணக்கிடலாம் இதன் மதிப்பு 0 018 காண்டாக்ட் ஆர்டர்கள் லாங் ரேங்ச் காண்டாக்ட் மல்டிபிள் காண்டாக்ட் இண்டெக்ஸ் ஆகியவற்றுடன் ஒப்பிட்டு காணலாம் எந்த ஆர்டர்கள் ஒழுங்கு குறைகிறது ஏன் ஒழுங்கு குறைகிறது நாங்கள் முதலில் அதிக தடைகளை விதித்ததால் குறைகிறது முதலில் அதிக தடைகளை விதிக்கவில்லை காண்டாக்ட் ஆர்டர்கள் அனைத்து காண்டாக்ட்களையும் எடுத்துக்கொள்கிறது மேலும் அவை 2 வெயிட்டேஜ் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் மற்றும் லாங் ரேங்ச் ஆர்டர் அளிக்கின்றன இவற்றிற்கு நாம் கொடுக்கும் தடை என்ன மாணவர் 12 ஐ விட பெரிது 12 ஐ விட பெரிது எனவே இந்த விஷயத்தில் பல காண்டாக்ட்களைக் குறைத்து பல மல்டிபிள் காண்டாக்ட் இண்டெக்ஸ் டன் சென்றால் இதை மீண்டும் குறைக்கிறோம் ஏனென்றால் குறைந்தது 4 காண்டாக்ட்களைக் கொண்ட ரெஸிட்யுக்களைக் காண்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் எண் குறைவாக உள்ளது ஆனால் உங்களிடம் பல வகை புரதங்கள் இருந்தால் நீங்கள் வெவ்வேறு வகையான காண்டாக்ட்களைப் பெற விரும்பினால் ரேடியஸ் ஆப் கைரேஷன் அல்லது சென்டர் ஆப் மாஸ் ஆகியவற்றை ஒப்பிடலாம் நீங்கள் இயற்பியல் வேதியியல் பண்புகளைத் தேர்ந்தெடுத்து சமர்ப்பித்தால் இது எல்லா பண்புகளை உங்களுக்குக் காண்பிக்கும் நீங்கள் கணக்கிடக்கூடிய ரேடியஸ் ஆப் கைரேஷன் அல்லது சென்டர் ஆப் மாஸ் அனைத்து வகையான இன்டெராக்ஷன் டிஸல்பைடுகள் அயனி இன்டெராக்ஷன் மற்றும் பல இன்டெராக்ஷன் போன்ற பல்வேறு பண்புகள் உள்ளன ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நான் விவரங்களை விளக்கவில்லை பி பரமிற்குச் சென்றால் அது டுடோரியல் கோப்பு கம்ப்யூட் கோப்பைக் காணலாம் அங்கு இந்த கோப்புகளைக் கிளிக் செய்தால் வெவ்வேறு தொடர்பு உரிமை மற்றும் சமன்பாடுகள் மற்றும் நீங்கள் பெறக்கூடிய அனைத்து விவரங்களுக்கும் பயன்படுத்தப்படும் அளவுகோல்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் பெறலாம் எனவே இங்கே இப்போது பல இயற்பியல் வேதியியல் பண்புகள் இந்த எல்லாவற்றையும் பெற்று அதை சமர்ப்பிக்கலாம் 1 அல்லது 2 எடுத்துக்காட்டுகளை காட்டுகிறேன் இந்த மூலக்கூறு எடை 21 கிலோடால்டன்கள் மற்றும் இது 3 ஆயத்தொலைவுகள் xyz க்கு சென்டர் ஆப் மாஸ் இது ரேடியஸ் ஆப் கைரேஷன் மற்றும் 3 வெவ்வேறு அச்சு இது சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி என்றால் என்ன மாணவர் ஹைட்ரோபோபசிட்டியின் சராசரி 8 ஆங்ஸ்ட்ரோமின் வரம்பிற்குள் நிகழும் அனைத்து ரெஸிட்யுகளின் மொத்த ஹைட்ரோபோபிக் மதிப்புகளின் சராசரி சில ரெஸிட்யுகளை பார்த்தால் அதன் காண்டாக்ட்களை நீங்கள் அறியலாம் எனவே நீங்கள் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி கொண்ட அனைத்து ரெஸிட்யுகளுக்கும் கணக்கிடலாம் நீங்கள் 15 அல்லது 17 அதிகமாக இருக்கும் சில ரெஸிட்யுகளையும் 9 மற்றும் 10 மற்றும் மிகக் குறைவான சில ரெஸிட்யுகளையும் அதிக ஹைட்ரோபோபிக் கொண்ட சில போலார் ரெஸிட்யுகள் கூட எடுத்துக் கொண்டால் அவை ஹைட்ரோபோபிக் ரெஸிட்யுகளுடன் சூழப்பட்டிருந்தால் ஹைட்ரோபோபசிட்டியின் சராசரி நீங்கள் அறியலாம் நான் போலார் ரெஸிட்யுகள் போலார் ரெஸிட்யுகளுக்கு நடுவில் அவை குறைவாகவே உள்ளன ஆனால் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இந்த ரெஸிட்யுகளின் போக்கை குறிப்பாக நான் போலார் ரெஸிட்யுகள் போலார் ரெஸிட்யுகளுக்கு இடையில் ஒப்பிடலாம் இப்போது நீங்கள் 2 புரதங்களைப் பெற்றால் பலவற்றை பற்றி நாங்கள் விவாதித்தோம் பல்வேறு அளவுருக்கள மேலும் அவை இரண்டின் கட்டமைப்புகள் எவ்வளவு தூரம் சூப்பர் இம்போஸ் செய்யப்படலாம் என்பதையும் அவை ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரம் ஒத்திருக்கின்றன என்பதையும் காணலாம் இங்கே நான் 2 புரதங்களைக் காண்பிக்கிறேன் ஒன்று லாக்டல்புமின் மற்றும் லைசோசைம் அவை வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவை இது 123 ரெஸிட்யுகளும் 129 ரெஸிட்யுகளும் உடையவை சீக்குவன்ஸ் ஐடென்டிட்டி குறைவாக உள்ளது ஆனால் இந்த ரெஸிட்யுகளை இந்த ரெஸிட்யு களுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் கட்டமைப்புகளில் ஒருவித ஒற்றுமையைக் காணலாம் இந்த ஹெலிக்ஸ்களை இங்கே காண்க நீங்கள் இதேபோன்ற சில வகை ஹெலிக்ஸ்களையும் ஒத்த வகை இழைகளையும் காணலாம் அவை வெவ்வேறு கட்டமைப்புகள் ஒரு கட்டமைப்பை வைத்து மற்றொன்றையும் மேலே வைக்கவும் வெவ்வேறு இடங்களுக்கிடையேயான தூரத்தை சரியாக அளவிடவும் இது உங்களுக்கு சராசரி சதுர மூல விலகலைக் கொடுக்கும் இது எவ்வளவு தூரம் 2 புரதங்களை கட்டமைப்புகளில் சீரமைக்க முடியும் என்று உங்களுக்குத் தெரிவிக்கும் எடுத்துக்காட்டாக கட்டமைப்பை சீரமைக்க பல்வேறு முறைகள் உள்ளன தூர அடிப்படையிலான முறைகள் மற்றும் திசையன் அடிப்படையிலான முறைகள் ஹோல்ம் மற்றும் சாண்டர் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட டாலி டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் அலைன்மெண்ட் எனப்படும் ஒரு முறை பற்றி சுருக்கமாக விளக்குகிறேன் இது முக்கியமாக காண்டாக்ட் மேப் அடிப்படையாகக் கொண்டது எனவே காண்டாக்ட் மேப்களைப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் இது 2 டி வடிவத்தில் 3D கட்டமைப்பு தகவலின் பிரதிநிதித்துவம் ஆகும் எனவே இந்த காண்டாக்ட் மேப்களை பெற்று அவை எவ்வளவு தூரம் ஒத்திருக்கின்றன என்பதை ஒப்பிடுகிறோம் இதை எப்படி செய்வது முதலில் ஹெக்ஸாபெப்டைட்களை வெவ்வேறு துண்டுகளாக வெட்டி ரெஸிட்யுகளின் துணைக்குழுவை அமைத்து பின்னர் இந்த ஹெக்ஸாபெப்டைடுகள் எவ்வாறு பொருந்துகின்றன என்பதைப் பார்ப்போம் எனவே எடுத்துக்காட்டாக முதல் புரதத்தில் N முனையத்தில் சில ஹெலிக்ஸ்களும் இரண்டாவது புரதத்தின் C முனையம் ஒரே காண்டாக்ட் மேப் அல்லது ஒத்த காண்டாக்ட் மேப் கொண்டிருந்தால் அவை 3 டி கட்டமைப்புகளில் ஒன்றாக சீரமைக்கப்படலாம் அவர்கள் மான்டே கார்லோ வழிமுறையைப் பயன்படுத்தி தேடலைப் பயன்படுத்துகிறார்கள் அதில் க்ரீடி அல்கேரித்ம் வழிமுறையைப் பயன்படுத்துகிறார்கள் இது மிகவும் சாத்தியமான பொருத்தங்களைக் கண்டறிந்து பின்னர் ஒன்றிணைத்து 3D கட்டமைப்புகளில் ஒன்றாக இணைக்கிறது அவர்கள் எப்படி செய்கிறார்கள் எனவே எடுத்துக்காட்டாக இது a மற்றும் a' ஒன்றில் a இரண்டாவது a' லிம் அதே இடத்தில் இருந்தால் நேரடியாக நாம் சீரமைக்க முடியும் இரண்டாவது b மற்றும் b' கோடு வெகு தொலைவில் உள்ளது பின்னர் நாங்கள் காண்டாக்ட் மேப் பார்க்கிறோம் இதை ஒன்றாக இணைத்து பின்னர் ஒன்றாக சீரமைக்க முடியும் இல்லையெனில் ab ஜோடி b' உடன் மற்றும் c c' உடன் ஒன்றுடன் ஒன்று ஜோடியாக உள்ளது மூன்றாவது இந்த இரண்டையும் நீங்கள் இணைக்க முடியும் a சரியான பொருத்தத்தை நேரடியாக மேப்பிங் செய்கிறது மற்றும் இங்கே b b' மற்றும் c c' உடன் நேரடியாக மேப்பிங் செய்கிறது எனவே மதிப்பு சரிந்து பின்னர் ஒருவருக்கொருவர் b b' மற்றும் c c' ஐ ஒத்திருக்கும் எனவே இப்போது இந்த பை மதிப்பெண்ணைக் கணக்கிட்டனர் இது புரதம் a மற்றும் புரத b இன் 2 ரெஸிட்யுகளுக்கும் இடையில் உள்ள தூரம் இந்த சூத்திரத்தை சரியாகப் பயன்படுத்தி அவர்கள் புரதம் சி மற்றும் பி ஆகியவற்றில் i மற்றும் j க்கு இடையிலான தூரத்தைக் கணக்கிட முடியும் மேலும் அவை மதிப்பெண்ணின் அடிப்படையில் ரெஸிட்யுகளுடன் பொருத்தலாம் பின்னர் ரெஸிட்யுகளை மேப்பிங் செய்யவும் அவை ஒன்றிணைந்து ஆர் யைப் பார்த்து சிறந்த பொருத்தத்தை பார்க்கவும் இறுதியாக அவை இரண்டு கட்டமைப்புகளையும் ஒன்றாக இணைக்கின்றன எனவே இது டாலிக்கான சேவையகம் எனவே இது புரதம் ஒன்று புரதம் 2 ஐக் கேட்டது எனவே பின்னர் இந்த புரதத்தை எடுத்து இறுதியாக அது சூப்பர் இம்பொசிஷன் நிலையை ஒத்த கட்டமைப்புகளைப் பெற கேட்கிறது இந்த விஷயத்தில் கட்டமைப்பு அடிப்படையிலான சீக்குவன்ஸ் அலைன்மெண்ட் செய்யுங்கள் அவை சீக்குவன்ஸ் வாரியாக வரிசைப்படுத்தாமல் அவை கட்டமைப்பு அடிப்படையிலான அலைன்மெண்ட் மூலம் ஒத்த கட்டமைப்புகளைப் பெறுகின்றன எனவே அவை கட்டமைப்பு அடிப்படையிலான அலைன்மெண்ட் மூலம் ஒத்த கட்டமைப்புகளைப் பெறுகின்றன மற்றும் இந்த தகவலைப் பயன்படுத்தி அவர்கள் இந்த சூப்பர் இம்பொசிஷன் நிலையை உருவாக்குவார்கள் நீங்கள் சிவப்பு மெஜந்தா மற்றும் பச்சை நிறத்தை பார்த்தால் சிவப்பு ஒழுங்காக சீரமைக்கப்பட்டுள்ளது இந்த 2 புரத கட்டமைப்புகளுக்கு இடையில் ஆர் 4 ஆங்ஸ்ட்ரோம் ஆகும் எனவே சமீபத்தில் அவர்கள் இந்த சேவையை உருவாக்குகிறார்கள் நீங்கள் புதிய சேவையகத்தைக் காணலாம் இந்த விஷயத்தில் அவை ஏற்கனவே பல நிகழ்வுகளுக்கு ஒத்த கட்டமைப்புகளைக் கணக்கிடுகின்றன மற்றும் ஒத்த கட்டமைப்புகளுக்கான தரவுத்தளத்தை உருவாக்குகின்றன இந்த விஷயத்தில் நீங்கள் மீண்டும் கணக்கிட வேண்டியதில்லை எனவே தரவுத்தளத்தில் கிடைக்கும் இந்த 2 புரதங்களை நீங்கள் கண்டால் நெருக்கமாக இருக்கும் இந்த 2 ரெஸிட்யு புரதங்களை எளிதாக பிரித்தெடுக்கலாம் எனவே நீங்கள் கட்டமைப்பு அடிப்படையிலான அளவுருக்களைக் கண்டால் நாங்கள் விவாதித்த பல்வேறு அளவுருக்கள் யாவை மாணவர் தொடக்கத்தில் இருந்து காண்டாக்ட் மேப் சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி மாணவர் புதை தன்மை மாணவர் புதை தன்மை ஒரு இலவச ஆற்றலை மாற்றும் இலவச ஆற்றலை மாற்றவும் மாணவர் ரிடெக்ஷன் அக்சஸிஸிபிலிட்டி காண்டாக்ட் ஆர்டர் மாணவர் லாங் ரேங்ச் ஆர்டர் மாணவர் மல்டிபிள் காண்டாக்ட் இண்டெக்ஸ் மாணவர் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி மாணவர் வளைந்து கொடுக்கும் அளவுரு நெகிழ்வான அளவுருக்கள் நாங்கள் பல அளவுருக்களைப் பற்றி விவாதித்தோம் அதன்பிறகு வெவ்வேறு வகை இன்டெராக்ஷன்களுக்கு சாத்தியக்கூறுகள் என்ன பிறகு 2 குறிப்பிட்ட ரெஸிட்யுகளின் மின்னியல் அயனி ஜோடிகள் அல்லது மின்னியல் இன்டெராக்ஷன் அல்லது டைஸல்பைடு பிணைப்புகள் கேட்டையோன் பை இன்டெராக்ஷன் மற்றும் பலவற்றை உருவாக்க சாத்தியக்கூறுகள் என்ன என்பது பற்றி விவாதித்தோம் பி பரம் எனப்படும் நிரலைப் பற்றி விவாதிக்கப்பட்டது பி ஐடியை எடுத்து 50 க்கும் மேற்பட்ட அளவுருக்களைக் கணக்கிடுகிறது இது எந்தவொரு திட்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நாம் பல்வேறு வகையான புரதங்களை எடுத்து அளவுருக்களைக் கணக்கிட்டு வெவ்வேறு வகுப்புகளில் வெவ்வேறு செயல்பாடுகளுடன் அளவுருக்கள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதைக் காணலாம் மற்றும் வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு இந்த அளவுருக்கள் ஏன் காரணம் என்று பார்க்கலாம் பின்னர் சீரமைப்பு பற்றி விவாதித்தோம் இந்த வெவ்வேறு கட்டமைப்புகளை நாம் எவ்வாறு சீரமைக்க முடியும் பின்வரும் வகுப்புகளில் அமினோ அமில வரிசை அல்லது இந்த அளவுருக்களின் பயன்பாடுகளிலிருந்து 3 டி கட்டமைப்புகளை நாம் கணிக்க முடியுமா என்பது பற்றி விவாதிப்போம் இந்த 2 3 வகுப்புகளில் நாம் பெற்றவை புரத மடிப்பு விகிதங்கள் அல்லது புரத நிலைத்தன்மை அல்லது புரோட்டீன் இடைவினைகள் என்பது பற்றி அறிந்து கொள்ளலாம் அலகாரித்ம்களின் வளர்ச்சி மற்றும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் என்ன என்பதைப் பற்றி நாங்கள் விளக்குவோம் உதாரணமாக நீங்கள் உங்கள் சொந்த அலகாரித்ம்களை உருவாக்கும்போது நீங்கள் ஏதேனும் திட்டங்களைச் செய்ய விரும்பினால் மற்றும் பல வகை பகுப்பாய்வோடு முடிவடையும்